நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் இன் மூக் பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நான் கான்பூர் ஐஐடியைச் சேர்ந்த பேராசிரியர் ரவிச்சந்திரன் நான் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை வழங்கி வருகிறேன் நாம் முதல் வாரத்தில் இருக்கிறோம் நீங்கள் இப்போது மூன்றாவது தொகுதியில் இருக்கிறீர்கள் இந்த தொகுதியில் மனித உணர்வுகள் மற்றும் நாம் சில புலனுணர்வு பிழைகளை எவ்வாறு செய்கிறோம் மற்றும் விஷயங்களை உணர்ந்து கொள்வதிலும் மக்களை உணர்ந்து கொள்வதிலும் தவறுகளைச் செய்ய முனைகிறோம் என்ற இந்த முன்னோக்கை மனதில் வைத்துக்கொள்வதன் அடிப்படையில் மனிதர்களைப் புரிந்துகொள்வது ஏன் முக்கியம் என்பதில் நான் கவனம் செலுத்துவேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய ஒன்றில் நாம் என்ன செய்தோம் என்பதற்கான சில விரைவான சிறப்பம்சங்களை உங்களுக்குத் தருகிறேன் கடைசி சொற்பொழிவில் நான் நுண் திறன்களில் கவனம் செலுத்தினேன் மக்கள் திறன்களின் ஒரு முக்கிய அம்சமாக உண்மையில் அவை ஒரே பொருளுடையதாக கருதப்படுகின்றன நுண் திறன்கள் மக்களின் திறன்களாகக் கருதப்படுகின்றன இதன் பொருள் என்னவென்றால் மக்களுடனான உங்கள் கூட்டமைப்பும் தொடர்பும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அல்லது தோல்விக்கு பங்களிக்கின்றன உங்கள் மகிழ்ச்சியின் விகிதத்தில் எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கைத் துணை அல்லது முதலாளி நீங்கள் யாருடன் அதிகபட்ச நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் நான் குறிப்பிட்டுள்ளேன் அது யாராக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதிகபட்ச நேரத்தை செலவிடுகிற இந்த ஒற்றை நபர் தான் உங்கள் மகிழ்ச்சியின் அளவை தீர்மானிக்கப் போகிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையில் விரும்புவதை அடைய உங்கள் நுண் திறன்களில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் மற்றும் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களில் பெரும்பாலோர் வாழ்க்கையை அப்படியே வாழ்கிறீர்கள் தானியங்கி விமானி முறை உறுதியாக தெரியவில்லை விஷயங்களை அது வரும்போது எடுத்துக் கொள்கிறீர்கள் ஒரு ஓட்டத்துடன் செல்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் போக்கை நீங்கள் தீர்மானிப்பதில்லை உண்மையில் நீங்கள் உங்கள் பணி அறிக்கையை உருவாக்கும் நோக்கம் மற்றும் தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை பற்றிய மிகத் தெளிவான உணர்வைக் கொண்டிருக்க வேண்டும் தெளிவான நோக்கத்துடன் இருக்க நீங்கள் முடிவை மனதில் கொண்டு தொடங்க வேண்டும் ஸ்டீவன் கோவியின் ஏழு மிகவும் பயனுள்ள பழக்கவழக்கங்களிலிருந்து அவர் பேசும் பழக்கங்களில் ஒன்றை நான் மேற்கோள் காட்டுகிறேன் அதில் நீங்கள் முடிவை மனதில் கொண்டு தொடங்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிவை மனதில் கொண்டு ஒரு பணியைத் தொடங்க வேண்டும் எனவே நான் இந்த பணியைச் செய்தால் என்ன நடக்கும் அதன் விளைவு என்னவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் ஆளுமையின் வளர்ச்சிக்கும் எந்த மதிப்பையும் சேர்க்காத எந்தவொரு பணியையும் செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும் இந்த பணி உங்கள் வாழ்க்கைக்கு அல்லது மதிப்பிற்கு ஏதாவது சேர்க்கப் போகிறதா என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் அது உங்கள் ஆளுமைக்கு எதுவும் செய்யப்போவதில்லை என்று நீங்கள் நினைத்தால் அந்த பணியைச் செய்யாதீர்கள் இப்போது அடுத்த கேள்வி ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தொடக்க முகவரியாக நாங்கள் வழங்கிய ஸ்டீவ் ஜாபின் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் என்று நான் கடந்து சென்றபோது சொன்னேன் அதை பார்த்தீர்களா இப்போது நான் பெயர்களைக் கூறப் போகிறேன் நான் புத்தகங்களை பரிந்துரைக்கப் போகிறேன் நான் குறிப்பிட்ட மற்றொரு புத்தகம் ஸ்டீவன் கோவியின் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் ஆகும் நான் ஒரு பழக்கத்தைப் பற்றி பேசினேன் நான் இன்னும் ஒரு பழக்கத்தைப் பற்றி பேசலாம் ஆனால் மற்ற பழக்கங்களைப் படிக்க நான் உங்களை விட்டு விடுகிறேன் அவையும் சமமாக முக்கியமானவை அந்த பழக்கங்களை பற்றி நான் பேசலாம் நான் அதைச் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் கூடுதலாக என்று படிக்கலாம் என்று நான் உங்களுக்குச் சொல்லும்போது நான் அதை எதிர்பார்க்கிறேன் அது எதிர்பார்க்கிறேன் அது உண்மையில் பாடத்திட்டத்திற்கு கோரப்படவில்லை ஆனால் பின்னர் இது நீங்கள் அதைப் படிக்கவேண்டும் இதனால் நான் பாடத்திட்டத்தை தொடரும் போது அதை பற்றிய சிறந்த பார்வையை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் அதைச் செய்யவில்லை என்றால் மீண்டும் அதை கூகிள் செய்யுங்கள் யூடியூப்பிற்குச் செல்லுங்கள் ஸ்டீவ் ஜாபின் தொடக்க முகவரியைப் பாருங்கள் இது மிகவும் ஊக்கமளிக்கும் பேச்சு இது உங்கள் நோக்க உணர்வை நீங்கள் ஏன் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான கண்ணோட்டத்தில் உங்களை வைத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்களைப் பற்றி நீங்கள் ஏன் தெளிவாக இருக்க வேண்டும் இப்போது இந்த தொகுதியில் நாம் அடிபணியும் புலனுணர்வு வேறுபாட்டைப் பற்றி பேசப் போகிறேன் நாம் விஷயங்களைப் பார்க்கும் விதம் நமது ஐந்து உறுப்புகளின் மூலம் நாம் உணரும் விதம் குறிப்பாக நம் கண்களில் இருந்து விஷயங்களைப் பெற்று பின்னர் நம் மனதில் தகவல்களைச் சேகரிக்கும் விதம் நாம் விஷயங்களை வடிகட்டும் விதம் சில விஷயங்களை ஒருதலைப்பட்சமாக பார்க்கும் விதம் மற்ற விஷயங்களை நம்மால் பார்க்க முடியாத விதம் இது நமது உணர்வை தீர்மானிக்கிறது அதாவது நாம் விஷயங்களை சரியாக பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கவில்லை எப்படி என்பதை விளக்குகிறேன் நான் உங்களுக்கு சில பொருட்களைக் காட்டப் போகிறேன் நீங்கள் அவற்றைப் பாருங்கள் பின்னர் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது புலனுணர்வு வேறுபாடுகளைப் பாருங்கள் இந்த கோப்பைகளை நாம் எப்படி அழைப்பது இது நிரம்பியுள்ளது மற்றும் நிச்சயமாக இது காலியாக உள்ளது ஆனால் இதை எப்படிக் குறிப்பிடுவது இதை எப்படி அழைப்பீர்கள் அது பாதி நிரம்பியதா அல்லது பாதி காலியாக உள்ளதா இப்போது உளவியலாளர்கள் நீங்கள் இந்த கோப்பையைப் பார்த்து அது பாதி நிரம்பியுள்ளது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர் என்றும் பாதி காலியாக இருப்பதாகவும் சொன்னால் நீங்கள் ஒரு அவநம்பிக்கையாளர் என்றும் கூறுகிறார்கள் எனவே வாழ்க்கையின் வெற்று பகுதியை வாழ்க்கையின் எதிர்மறையான அம்சத்தை எப்போதும் பார்க்கும் ஒருவர் நம்பிக்கையற்றவர் அதேசமயம் ஒரு நம்பிக்கையாளர் என்பவர் ஊட்டப்படுவதையும் ஊட்டப்படுவதையும் வாழ்க்கையின் முழு பகுதியையும் பார்க்கும் ஒருவர் நம்பிக்கையாளர் எல்லாவற்றிலும் நல்ல ஒன்றைப் பார்க்கிறார் மேலும் ஒரு அவநம்பிக்கையாளர் எல்லாவற்றிலும் கெட்ட ஒன்றைப் பார்க்கிறார் இப்போது நான் ஒரு நம்பிக்கையாளராக இருக்க வேண்டுமா அல்லது அவநம்பிக்கையாளராக இருக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம் இப்போது இவை நீங்கள் ஒரு நம்பிக்கையாளரா அல்லது அவநம்பிக்கையாளரா என்பதை அடையாளம் காணும் சோதனைகள் இயற்கையாகவே நம்மில் சிலர் வாழ்க்கையின் எதிர்மறையான விஷயங்களை உண்மையில் உணர்கிறோம் நம்மில் சிலர் உண்மையில் நேர்மறை என்ன பச்சை என்ன ரோஸி என்ன என்பதை உணர்கிறோம் பின்னர் நாம் முட்களைப் பார்க்கவில்லை இப்போது உங்கள் கருத்துக்களை மாற்ற நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் அதன் தாக்கம் என்னவென்றால் நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் எதிர்மறையானவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது முக்கியம் மிகவும் நம்பிக்கையான நபருக்கு இதே விஷயம் பொருந்தும் சில நேரங்களில் அந்த நபர் மிகவும் நம்பிக்கையானவர் என்பதை உணர வேண்டியது அவசியம் அங்கு அவர் அல்லது அவள் பார்க்கத் தவறும் சில சூழ்நிலைகளில் அவர் உண்மையில் சில வரம்புகளைக் காண வேண்டும் இப்போது வாழ்க்கை இனம் பற்றி பார்ப்போம் நம்பிக்கையாளர் மற்றும் அவநம்பிக்கையாளர் தொடங்கிய வாழ்க்கைப் பயணம் இப்போது நம்பிக்கையாளர் மற்றும் அவநம்பிக்கையாளர் இருவரும் ஒரே நேரத்தில் வாழ்க்கையின் இலக்கை அடைவார்கள் என்று கூறப்படுகிறது நீங்கள் ஒரு பந்தயத்தில் இருந்தாலும் இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் இலக்குகளை அடைவார்கள் அப்படியானால் என்ன வித்தியாசம் நம்பிக்கையாளர் பயணத்தை அனுபவித்திருப்பார் நம்பிக்கையாளர் வாழ்க்கையை அனுபவித்திருப்பார் நம்பிக்கையாளர் இலக்கை அடையும் முழு செயல்முறையையும் அனுபவித்திருப்பார் என்று நம்பப்படுகிறது அதேசமயம் அவநம்பிக்கையாளர் எல்லா நேரத்திலும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே என்று சபிக்கிறார் எல்லா நேரத்திலும் தன்னை அந்த சூழ்நிலையில் வைத்ததற்காக மக்களைக் குற்றம் சாட்டுகிறார் எல்லா நேரத்திலும் யாரையாவது தவறாகக் கண்டுபிடிப்பார் புலம்பிக் கொண்டே புகார் செய்து கொண்டே அவர் நடக்கிறார் பின்னர் அதை அடைகிறார் எனவே உங்கள் கண்ணோட்டத்தையும் அணுகுமுறையையும் மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் காலியான விஷயங்களைப் பார்ப்பதற்குப் பதிலாக நிரப்பப்பட்ட விஷயங்களைப் பார்க்க உங்களை கட்டாயப்படுத்துவதன் மூலம் இது முதல் விஷயம் இப்போது நான் கண்டுபிடிக்க விரும்பும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நாம் பார்க்கும் அதே விஷயம் தான் அது இரண்டு வெவ்வேறு நபர்கள் இரண்டு வெவ்வேறு விஷயங்களைப் பார்க்கிறார்கள் அதாவது ஒரே வாதத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கலாம் ஒரே நபரை இரண்டு வெவ்வேறு கண்ணோட்டங்களைக் கொண்ட இரண்டு வெவ்வேறு நபர்களால் பார்க்க முடியும் ஒருவர் இந்த நபரை முற்றிலும் தீய நபராகப் பார்க்க முடியும் மற்றவர் இவரை ஒரு தேவதையாகப் பார்க்க முடியும் முற்றிலும் இரக்கமுள்ள மற்றும் தெய்வீக நபர் இரண்டும் சாத்தியமாகும் அது ஒரே நபர் ஆகும் இன்னும் சில புலனுணர்வு வேறுபாடுகளையும் அதே கோப்பையை பற்றி மக்கள் பேசும் விதத்தையும் பாருங்கள் எனவே இதில் சிலர் செய்த சில அவதானிப்புகளை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் ஒரு வகையான அறிவியல் தொழில்நுட்ப விளக்கத்தைக் கொடுத்தால் கோப்பை முழுமையாக நிரம்பியிருப்பதாக என்று தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையில் ஐம்பது சதவீதம் அது நீர் மற்றும் 50 சதவீதம் அது காற்று ஆனால் இந்த நிலைமை குறித்து சிந்தித்த மற்றவர்களும் உள்ளனர் எனவே இந்த சாம் லெஃப்கோவிட்ஸ் இருக்கிறார் எனது கோப்பை பாதி நிரம்பியிருக்கிறதா அல்லது பாதி காலியாக இருக்கிறதா என்று கேட்டபோது எனது ஒரே பதில் என்னவென்றால் எனக்கு ஒரு கோப்பை கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் அலெக்சாண்டர் ஜோடோரோவ்ஸ்கிஃ ஒரு நாள் யாரோ எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரைக் காட்டினர் அது பாதி நிரம்பியிருந்தது அதற்கு அவர் அது பாதி நிரம்பியதா அல்லது பாதி காலியாக உள்ளதா என்றார் எனவே நான் தண்ணீரைக் குடித்தேன் இனி ஒரு பிரச்சனையும் இல்லை பின்னர் இந்த மற்றொரு நபர் கூறுகிறார் உங்கள் கண்ணாடி பாதி நிரம்பியுள்ளது பாதி காலியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிகபட்சமாக வாழ்க்கையை வாழுங்கள் உங்கள் நாள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் வேறொருவரின் நாள் இன்னும் மோசமாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் ஆஸ்கார் வைல்டின் புகழ்பெற்ற மேற்கோள் ஒரு நம்பிக்கையாளர் கண்ணாடி பாதி நிரம்பியிருப்பதாகவும் அவநம்பிக்கையாளர் பாதி காலியாக இருப்பதாகவும் கண்ணாடி இருக்க வேண்டிய அளவை விட இரண்டு மடங்கு பெரியது என்றும் பொறியாளர் உங்களுக்குச் சொல்வார் என்று கூறுகிறார் ஒட்டுமொத்தமாக க்ளாஸ் பாதி காலியாக இருந்தாலும் பாதி நிரம்பியிருந்தாலும் பரவாயில்லை உங்களிடம் ஒரு க்ளாஸ் இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள் அதில் ஏதோ இருக்கிறது என்பதற்கு நன்றி செலுத்துங்கள் கண்ணாடி நிரம்பியிருந்தாலும் அல்லது காலியாக இருந்தாலும் இந்த விஷயத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு வகையான நம்பிக்கையான பார்வை இது எனவே கையில் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது மற்ற ஒளியியல் மாயைகளை பார்ப்போம் இது உண்மையில் நமது புலனுணர்வு வேறுபாடுகளை தீர்மானிக்கிறது இதைப் பாருங்கள் இது நிச்சயமாக எல்லா நேரங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஒளியியல் மாயைகளில் ஒன்றாகும் முதல் பார்வையில் நீங்கள் எதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு வயதான பெண் அல்லது ஒரு இளம் பெண்ணை பார்க்கிறீர்களா நிச்சயமாக நீங்கள் இதை ஒரு இளம் பெண்ணின் முடி மற்றும் பின்னர் மூக்கு என்று பார்த்தால் சரி பின்னர் நீங்கள் இளம் வயதினரைப் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் இதை வயதான பெண்ணின் கண்ணாகப் பார்த்தால் பின்னர் அவள் தலையில் ஒரு மறைப்பை அணிந்திருக்கலாம் பின்னர் இது அவளுடைய மூக்கு பின்னர் நீங்கள் இங்கே கன்னத்தைக் காணலாம் எனவே நீங்கள் மறுபுறம் பார்த்தால் நீங்கள் வயதான பெண்ணையும் பார்க்கலாம் ஆனால் மீண்டும் உளவியலாளர் நீங்கள் மீண்டும் மீண்டும் வயதான பெண்ணைப் பார்த்தால் நீங்கள் உண்மையில் மிகவும் இளமையானவரை பார்க்கவில்லை பின்னர் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் பிரகாசமான அம்சம் அம்சம் இல்லை என்று கூறுவார்கள் நீங்கள் இளம் வயதினரைப் பார்த்தால் அவர்கள் மீண்டும் நீங்கள் வாழ்க்கையின் பிரகாசமான அம்சங்களை அதிகமாக பார்க்கிறீர்கள் என்று கூறுவார்கள் இப்போது இது ஒரு முழுமையான குடும்ப மன டீஸர் போன்றது தந்தை தாய் மற்றும் மகளுடன் எனவே மூன்று உள்ளன முந்தைய ஒன்று இப்போது இங்கே நீங்கள் ஒரு தந்தையையும் பார்ப்பீர்கள் எனவே இந்த மூக்கு இந்த பக்கத்திலிருந்து வருவதை நீங்கள் காணலாம் பின்னர் இந்த நபர் இங்கே மறைக்கப்பட்டுள்ளார் முந்தைய படத்தில் பார்த்தது போல் போல் நீங்கள் இளம் மிஸ் மற்றும் வயதான பெண்ணைப் பார்க்கிறீர்கள் அடுத்ததைப் பாருங்கள் இது ஒரு வயதான ஜோடி முகங்களின் சுயவிவரங்களைப் பாருங்கள் பின்னர் தம்பதியினர் தாங்கள் தாங்கள் கழித்த நேரத்தை நினைவில் கொள்கிறார்கள் அப்போது அப்போது அவர்கள் இளமையாகவும் புத்துணர்ச்சி நிறைந்தவர்களாகவும் இருந்தனர் அமர்ந்திருக்கும் கதாபாத்திரங்களைப் பாருங்கள் எனவே இங்கே ஒரு கதாபாத்திரம் உள்ளது இங்கே மற்றொரு கதா பாத்திரம் உள்ளது பின்னர் ஒரு குவளை உள்ளது சில நேரங்களில் சிலர் இடையில் இருக்கும் இந்த குவளையை தவறவிடுகிறார்கள் பின்னர் இங்கே மற்றொரு பெண் இருக்கிறார் எனவே நீங்கள் முதல் முறை பார்க்கும் போது பல விஷயங்களை நீங்கள் தவறவிடலாம் அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தைப் பார்க்கலாம் பின்னர் மற்ற விஷயங்களைத் தவறவிடலாம் இதைத்தான் உங்கள் கருத்து காரணமாக நடக்கும் பிழையாக நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் ஒரு முயலை பார்க்கிறீர்களா அல்லது ஒரு வாத்தைப் பார்க்கிறீர்களா இப்போது நீங்கள் பயிற்சி பெற்று விட்டதால் முயல் மற்றும் வாத்து இரண்டையும் நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் முயலைப் பார்த்தால் அது இது போன்று உள்ளது அங்கு ஒரு வால் உள்ளது இது கண்கள் நீங்கள் வாத்தைப் பார்த்தால் எனவே முயலுக்கு இது காதுகளாக மாறுகிறது நீங்கள் வாத்தைப் பார்த்தால் இது அதன் அலகாகவும் இது அதன் வாலாகவும் மாறும் எனவே நீங்கள் உங்களில் சிலர் முதலில் முயலை பார்க்கிறீர்கள் உங்களில் சிலர் முதலில் வாத்தைப் பார்க்கிறீர்கள் வீடியோவில் இது மிகவும் தெளிவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் நீண்ட நேரம் அதைப் பார்த்தால் வட்டங்கள் நகர்வது போன்ற உணர்வு உங்களுக்குக் கிடைக்கும் மற்றும் இது வெறும் மாயை என்பதை நாம் நன்கு அறிவோம் ஏனென்றால் அவை அசையவில்லை மற்றும் அவை உண்மையில் நகரவில்லை இப்போது நீங்கள் பார்ப்பது உண்மை அல்ல என்பதை நீங்கள் தெளிவாகக் காணும்போது நீங்கள் மக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது எல்லா நேரத்திலும் உண்மை இல்லாத அல்லது அதன் சரியான சுயவிவரத்தில் உங்களுக்கு யதார்த்தத்தைக் காட்டாத ஒன்றைக் காண்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்

நான்கு பார்வையற்றவர்கள் சென்று ஒரு யானையைப் பார்த்ததாக நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் உண்மையில் அவர்கள் உண்மையில் யானையைத் தொடுகிறார்கள் ஒருவர் யானையின் காலைத் தொட்டு அது ஒரு தூண் போல் இருப்பதாகக் கூறினார் மற்றவர் உடலில் கையை வைத்தார் பின்னர் அது ஒரு சுவர் போல் இருப்பதாகக் கூறினார் எனவே மூன்றாவது நபர் அதன் முன் பகுதியில் வைத்தார் பின்னர் அவர் ஓ இது ஒரு மரம் போன்றது இப்போது ஒவ்வொருவரும் அதன் ஒரு பகுதியை தொட்டபோது யானையின் முழு பகுதியையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் அவர்களில் யாருக்கும் முழுமையான படம் கிடைக்கவில்லை இப்போது இந்த விஷயத்தில் சில நேரங்களில் நாம் இப்படி தான் தான் ஒரு சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்கிறோம் ஒரு வழக்கை பகுப்பாய்வு செய்கிறோம் பின்னர் மக்களைப் பார்க்கிறோம் மக்களைப் பற்றி ஏதாவது கேள்விப்படுகிறோம் பின்னர் சில நேரங்களில் ஒரு வதந்தியைக் கூட கேட்கிறோம் நாம் அதை சரிபார்க்க விரும்பவில்லை நாம் மக்களிடம் கேட்கக் கூட விரும்பவில்லை ஆனால் நாம் நம் சொந்த தப்பெண்ணத்தை உருவாக்கி அந்த உறவை சீர்குலைக்க அனுமதிக்கிறோம் இப்போது இந்த சூழலில் மற்றவர்கள் என்னைப் புரிந்து கொள்ளவில்லை என்றும் நான் எவ்வளவு நல்லவன் என்பதை மக்கள் பார்க்கவில்லை என்றும் அவர்கள் எப்போதும் என்னைக் குறை கூறுகிறார்கள் என்றும் மக்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் இப்போது இவை சாதாரண விஷயங்கள் ஆனால் ஸ்டீவன் கோவியின் மற்றொரு கதையுடன் இந்த வீடியோவை முடிக்க விரும்புகிறேன் இது அவர் விவரிக்கும் மற்றொரு சம்பவம் நியூயார்க் சுரங்கப்பாதை காரில் பயணம் செய்யும்போது அவர் விவரிக்கும் சம்பவம் இதுதான் அவர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதத் தொடங்கினார் என்பதை அவர் உண்மையில் நமக்குச் சொல்கிறார் மிகவும் பயனுள்ள நபர்களின் ஏழு பழக்கவழக்கங்கள் என்ன நடந்தது இந்த புத்தகத்தை எழுத அவரைத் தூண்டியது எது இப்போது இதை அவர் அறிமுகத்தில் கூறுகிறார் எனவே என்ன நடக்கிறது அவர் இந்த நியூயார்க் சுரங்கப்பாதை காரில் பயணம் செய்தபோது அவரது சிந்தனையில் ஏற்பட்ட முன்னுதாரண மாற்றத்தைப் பற்றி பேசுகிறார் இந்த முன்னுதாரண மாற்றம் என்ன அது உங்கள் சிந்தனையில் ஒரு முழுமையான மாற்றம் முழுமையான அதிர்ச்சியூட்டும் முன்னோக்கு மாற்றம் உங்கள் பாங்கில் முழுமையான மாற்றம் மன பாங்கு உலக பார்வை நீங்கள் மக்களைப் பார்க்கும் விதம் ஆகியவற்றில் எனவே ஒரு முழுமையான மாற்றம் ஏற்பட்டது அது அவருக்கு எப்படி நடந்தது அந்த கதை சொல்லுங்களேன் எனவே அவர் இந்த நியூயார்க் சுரங்கப்பாதை காரில் இருந்தார் அது மிகவும் அமைதியாக இருந்தது மிகவும் இனிமையானதாக இருந்தது பின்னர் மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர் பின்னர் அவர்கள் தங்கள் பிஸியான நாள் பிஸியான கால அட்டவணைக்குப் பிறகு திரும்பிக் கொண்டிருந்தனர் சிலர் செய்தித்தாளைப் படித்துக்கொண்டிருந்தனர் சிலர் அமைதியாக எதையாவது கேட்டுக்கொண்டிருந்தனர் அவர்களில் பெரும்பாலோர் அமைதியாக இருந்தனர் மிகவும் தூக்கமான மனநிலையில் இருந்தனர் பின்னர் அவர்களில் சிலர் உண்மையில் தூங்கிக் கொண்டிருந்தனர் பின்னர் தலையாட்டி கொண்டிருந்தனர் இந்த நேரத்தில் ஒரு நடுத்தர வயது நபர் காரில் ஏறினார் பின்னர் அவர் உண்மையில் மூன்று குழந்தைகளுடன் வந்தார் அவருக்கு ஒரு சிறுவனும் பின்னர் இரண்டு சகோதரிகளும் இருந்தனர் இப்போது அவர் வந்தார் பின்னர் அவர் கோவியின் அருகில் அமர்ந்தார் பின்னர் அவர் அமர்ந்தார் பின்னர் அவர் தனது உலகில் முற்றிலும் ஆழ்ந்து இருந்தார் பின்னர் அவர் குழந்தைகளை விளையாட அனுமதித்தார் இப்போது நிலைமையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் அது மிகவும் அமைதியாக இருந்தது மிகவும் சத்தமில்லாமல் இருந்தது ஆனால் இந்த குழந்தைகள் அங்கும் இங்கும் நகரத் தொடங்கினர் அவர்கள் சத்தம் போடத் தொடங்கினர் விளையாடத் தொடங்கினர் கண்கட்டி விளையாடுதலை விளையாடத் தொடங்கினர் அவர்கள் சென்று எங்கோ ஒளிந்து கொண்டனர் யாரோ ஒருவரின் செய்தித்தாளை அவர்கள் இழுக்கத் தொடங்கினர் அவர்கள் மிகவும் சத்தம் போட்டனர் பின்னர் அனைவரும் கோபமடைந்தனர் பின்னர் இது ஒரு கார் மற்றும் இரவு நேரம் இந்த குழந்தைகள் வந்து பின்னர் அவர்களின் தூக்கத்தை கெடுத்து அவர்களின் அமைதியைக் கெடுப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பின்னர் அவர்கள் மிகவும் கோபமடைந்தனர் இந்த மனிதர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எழுத்தாளரான ஸ்டீவன் கோவியும் கூட கோபமடைந்தார் அவர் குழந்தைகளைப் பார்த்து கத்துவார் என்று நினைத்தார் ஆனால் அமர்ந்திருக்கும் நபரின் குழந்தைகள்தான் அவர்கள் குழந்தைகளை நோக்கி கத்தும்படி முதலில் இந்த தந்தையிடம் கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் இப்போது அவர் தந்தையிடம் கேட்க விரும்புவதற்கு முன்பு அல்லது இந்த மக்கள் மிகவும் கோபமாக இருப்பதை புரிந்து கொள்ளாமலும் குழந்தைகளை எதுவும் செய்யாததற்காகவும் கோபமாக அந்த நபரைக் கூச்சலிடுவதற்கு முன்பு அவர் ஒரு நிமிடம் தெரிந்து கொள்ள விரும்பினார் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று ஏனென்றால் ஒரு நிமிடம் அது மிகவும் அசாதாரணமானது என்று அவர் நினைத்தார் இந்த பையன் அமைதியாக இருக்கிறான் பின்னர் இதெல்லாம் நடக்கிறது அவரது குழந்தைகள் அனைவரும் இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள் நிறைய பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகிறார்கள் அவர் ஏன் எங்காவது தொலைந்து போனது போல் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார் கோவி அவரை மெதுவாக தொந்தரவு செய்து குழந்தைகள் சத்தம் போடுவதைத் தடுக்க விரும்புகிறீர்களா மற்றும் ஏன் அமைதியாக இருக்கிறீர் என்று கேட்டார் அவர் ஆம் நான் செய்வேன் என்று கூறினார் மேலும் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் அவர் எதைப் பற்றி சிந்திக்கிறார் என்று கேட்டதால் நீங்கள் கேட்டதால் நான் உங்களுக்குச் சொல்லத் தயங்கவில்லை என்று கூறினார் உண்மையில் நாங்கள் மருத்துவமனையிலிருந்து திரும்பி வருகிறோம் அதில் அவர்களின் தாயார் ஒரு விபத்தை சந்தித்த பிறகு அனுமதிக்கப்பட்டதாக எனக்குத் தெரிவிக்கப்பட்டது அவள் உண்மையில் இறந்தபோது நாங்கள் சென்றோம் எனவே நாங்கள் இறுதிச் சடங்கிலிருந்து தான் வருகிறோம் நாங்கள் அவளை அடக்கம் செய்தோம் பின்னர் குழந்தைகள் அவளிடம் மிகவும் பாசமாக இருந்தனர் நான் அவளை மிகவும் நேசித்தேன் பின்னர் அவள் எங்கள் அனைவரையும் நேசித்தாள் அவள் என் குழந்தைகளையும் என்னையும் முழுமையாக கவனித்துக்கொண்டாள் அவள் அவர்களுக்கு எவ்வளவு அன்பும் அக்கறையும் காட்டினாள் என்று எனக்குத் தெரியவில்லை நான் என் வணிகத்தில் மிகவும் பிஸியாக இருந்தேன் ஆனால் இன்று அவர்கள் எப்போதும் இந்த காரில் செல்ல விரும்பினர் நான் அவர்களை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை மனமாற்றத்தால் நான் அவர்களை காருக்குள் கொண்டு வந்தேன் நான் அவர்களை வெறித்தனமாக இருக்க அனுமதித்தேன் அவர்கள் விரும்பியதைச் செய்ய அனுமதித்தேன் நான் முற்றிலும் என்னை இழந்துவிட்டேன் ஏனென்றால் நாங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் எப்படி வெறுமையை நிரப்பப் போகிறோம் இந்த குழந்தைகள் என்ன செய்யப் போகிறார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை இந்தக் குழந்தைகளை நான் எப்படிக் கையாளப் போகிறேன் இப்போது என் மனதில் இருந்த சிந்தனை இதுதான் அது என்னை கவலையடையச் செய்கிறது மன்னிக்கவும் அவர்கள் உங்களை எரிச்சலூட்டுகிறார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை அவர் குழந்தைகளை நிறுத்தவிருந்தபோது ஸ்டீவன் கோவி அவரை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறினார் பின்னர் தனக்கு என்ன நடந்தது என்பதை அவர் உணர்ந்தார் ஒரு நிமிடத்திற்கு முன்பு இந்த மனிதர் மீது அவர் மிகவும் கோபமாக இருந்தார் குழந்தைகள் மீது மிகவும் கோபமடைந்தேன் அந்த நபர் இந்த சம்பவத்தை விவரித்தபோது அவரது மனைவி ஒரு கார் விபத்தில் இறந்தார் பின்னர் அவர்கள் சென்றனர் பின்னர் அவர்கள் அவளை அடக்கம் செய்தனர் பின்னர் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் அவள் மிகவும் இளமையாகவும் மிகவும் அக்கறையுடனும் இருந்தாள் பின்னர் அவர்கள் அவளின் பிரிவை மிகவும் உணர்கிறார்கள் ஸ்டீவன் கோவி கோபத்திலிருந்து அத்தகைய இரக்கம் மற்றும் உணர்ச்சிக்கு மாற்றியது எது எனவே அது பச்சாத்தாபம் என்பதை அவர் உணர்ந்தார் மற்ற நபரின் மீதான அவரது உணர்வு தான் அவரை உணர வைத்தது பின்னர் அவர் அவரிடம் கேட்டார் அவர் இந்த நபரைப் பற்றி புரிந்து கொண்டார் அது நல்லது எனவே அவர் அடுத்த விதியை உருவாக்குகிறார் இது அவர் சொல்லும் ஐந்தாவது பழக்கம் தப்பெண்ணத்தால் வழிநடத்தப்பட வேண்டாம் புரிந்துகொள்ள புரிந்துகொள்ள முதலில் முயலுங்கள் பிறகு புரிந்து கொள்ளப்படுவதற்கு முதலில் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் பின்னர் புரிந்து கொள்ளப்படுவதற்கு மக்கள் என்னைப் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்வதற்குப் பதிலாக இந்த பையன் மனதில் என்ன வைத்திருக்கிறார் என்று எனக்குத் தெரியவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள முயலுங்கள் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்தால் உங்கள் மகனைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரு மகனாக இருந்தால் உங்கள் தந்தையைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் நண்பர்களிடையேயும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையேயும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் அண்டை சமூகம் வெவ்வேறு மத சமூகம் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் அனுதாபம் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பச்சாத்தாபம் என்பது என்பது உண்மையில் உணர்வது மற்ற நபரின் சூழ்நிலையில் உங்களை வைத்துப் பாருங்கள் கணவர் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வரும்போது மனைவி அத்தகைய கோபத்துடன் திறக்கிறாள் ஏனென்றால் கணவர் உண்மையில் அவளை ஷாப்பிங் அல்லது திரைப்படத்திற்கு அழைத்துச் செல்வதாக உறுதியளித்தார் பின்னர் அவர் மிகவும் தாமதமாக வந்தார் இப்போது அவர் ஒரு விபத்தை சந்தித்ததையும் பின்னர் அவர் முதலுதவிக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதையும் உணராமல் உணராமல் அவரைக் கூச்சலிடத் தொடங்குகிறார் பின்னர் தனது கோபத்தில் அவரது கையில் கட்டு இருந்ததை அவள் பார்க்கவில்லை பின்னர் அவளுடைய கோபம் தணிந்த பிறகு என்ன நடந்தது என்று அவள் பார்த்தாள் இப்போது எல்லா இடங்களிலும் இந்த நிலைமை சாத்தியமாகும் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பு மற்ற நபரிடமிருந்து அந்த நபரை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்ன என்பதைக் கண்டுபிடிக்க நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் மாறாக ஒரு அசாதாரண வழியில் எப்போதும் ஒரு பதில் இருக்கும் நீங்கள் அந்த பதிலைக் கண்டுபிடிக்க விரும்பினால் நீங்கள் ஏன் மிகவும் கட்டுப்பாடற்ற உணர்ச்சிபூர்வமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் இல்லை இப்போது அதுவே அவரது பொன்னான விதி முதலில் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் பின்னர் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார் எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் இது மக்களுடன் கையாளும் உங்கள் உணர்ச்சி வழியில் ஒரு மிக முக்கியமான சவாலை உங்களுக்கு வழங்கப் போகிறது ஆனால் இந்த பழக்கத்தை கடைப்பிடிக்க முயற்சிக்கவும் இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் அடுத்த முறை யாரோ ஒருவர் மிகவும் அசாதாரணமான முறையில் நடந்துகொள்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் முயற்சிக்கவும் அங்கு சென்று கூச்சலிடுவதற்குப் பதிலாக அல்லது எதிர்வினையாற்றுவதற்குப் பதிலாக அந்த நபர் ஏன் அவ்வாறு நடந்துகொள்கிறார் என்பதை முதலில் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அந்த நபர் சொல்லத் தயாராக இல்லாதபோது நீங்கள் ஒரு சூழலை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் அனுதாபம் காட்டுகிறீர்கள் என்பதைக் காட்டுங்கள் நீங்கள் பரிவு காட்டுகிறீர்கள் என்பதைக் காட்டுங்கள் நீங்கள் இரக்கமுள்ளவர் என்பதைக் காட்டுங்கள் பின்னர் அந்த நபரை உங்களுடன் வசதியாக உணரச் செய்யுங்கள் அந்த நபர் தனது மகிழ்ச்சியையும் புண்படுத்துகின்ற உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள செய்யுங்கள் தொந்தரவு செய்யும் ஒன்று இந்த நபரை கவலைப்படுத்தும் ஒன்று அதை அதை கண்டுபிடிக்கவும் அந்த நபர் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் மற்ற நபரை உணர்ச்சிவசப்படுவதற்கும் திட்டுவதற்கும் துஷ்பிரயோகம் செய்வதற்கும் உங்களுக்கு எந்த காரணமும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நினைவில் கொள்ளுங்கள் முதலில் புரிந்துகொள்ளத் தேடுங்கள் பின்னர் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் எனவே இந்த எண்ணத்துடன் நீங்கள் ஸ்டீவ் ஜாபின் வீடியோவைப் பார்க்கவில்லை என்றால் சென்று அதைப் பாருங்கள் பின்னர் ஸ்டீவன் கோவியின் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் என்ற இந்த புத்தகத்தை வாங்குவது மதிப்புக்குரியது என்பதை நினைவூட்டுவதன் மூலம் இதை முடிக்கிறேன் இரண்டு பழக்கவழக்கங்களை நான் உள்ளடக்கினேன் ஏனென்றால் ஆளுமையின் அடிப்படையில் அவை உங்களை வளர்ப்பதிலும் உங்களை உருவாக்குவதிலும் நுண் திறன்களை வளர்ப்பதிலும் அடிப்படையானவை முதல் ஒன்று முந்தைய ஒன்றில் விவாதிக்கப்பட்டது அதாவது அதாவது நீங்கள் முடிவை மனதில் கொண்டு தொடங்குகிறீர்கள் இரண்டாவது நான் இங்கே உண்மையில் அதன் வரிசையில் விவாதித்தேன் நீங்கள் பச்சாதாபத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு மற்ற நபரைப் பற்றி நீங்கள் உணர வேண்டும் ஐந்தாவது பழக்கம் இது எனவே இந்த குறிப்புடன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி எனவே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்